மாணவர்களை வரவேற்கிறேன் நாம் முந்தைய வகுப்பில் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் மற்றும் அங்கு எதற்காக செலவு என்பதை செலவின் வெவ்வேறு துணை கூறுகளாக பிரித்தோம் என்று கற்றுக்கொண்டோம் மற்றும் ஒரு பொருளின் அல்லது சேவையின் விலையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கற்றுக் கொண்டோம் முன்பு விவாதித்ததன் நோக்கம் என்னவென்றால் எங்கு செலவு என்பது கட்டுப்பாட்டை மீறி போனது அதை எவ்வாறு சரி செய்வது மற்றும் என்ன நடவடிக்கையை எடுக்க முடியும் போன்றவற்றை கண்டறிவதற்காக எனவே வெவ்வேறு அங்கங்கள் அதாவது செலவில் நான்கு துணை அங்கங்கள் மற்றும் இறுதியாக காஸ்ட் ஆஃ கூட்ஸ் சோல்டு என்பதை கண்டறிந்தோம் இங்கு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தின் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேர்க்கப் போகிறோம் அது நிறுவனத்தின் மிக மிக ரகசியமான ஆவணமாகும் அதனை அவர்கள் வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளமாட்டார்கள் அல்லது வெளியே உள்ள நிறுவனங்களுக்கு அதனை காட்டமாட்டார்கள் வெளியாட்கள் பொருளுக்கான விலை எவ்வாறு கணக்கிடப்பட்டது என்பதை தெரிந்திருக்கமாட்டார்கள் ஏனென்றால் இது ஒரு தந்திரமான முடிவு ஆகும் பொருளின் மொத்த செலவை கணக்கிட செலவை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளை கண்டறிய அல்லது செலவு என்பது கட்டுப்பாட்டை மீறி போகும் பொழுது அதனை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அதிகப்படியான முயற்சிகள் நிறுவனத்தால் எடுக்கப்படவேண்டும் இது ஒரு ரகசியமான அறிக்கையாகும் இது முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கப்படும் மற்றும் வேறு ஏதாவது நிறுவனம் இவர்களுடைய செலவை கணக்கிடும் செயல்முறையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் உளவு பார்ப்பவர்களை பயன்படுத்துவார்கள் அவர்கள் தங்களுடைய பணியாளர்களை எந்த நிறுவனத்தின் காஸ்ட் சீட்டு தேவைப் படுகின்றதோ அந்த நிறுவனத்தின் பணியாளர்களாக அனுப்பி வைப்பார்கள் அவர்கள் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் என்பதற்கு செல்வார்கள் அடுத்ததாக அவர்கள் அந்த அறிக்கையை எடுத்துக் கொண்டு தங்களுடைய நிறுவனத்திற்கு வந்து விடுவார்கள் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் அவர்கள் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் என்பதை பற்றி தெரிந்துகொள்ள உளவு பார்ப்பவர்களாக செல்வார்கள் எனவே இது மிக மிக ரகசியமான ஆவணமாகும் ஆனால் செலவு என்பதை வெவ்வேறு பகுதிகளாக பிரிப்போம் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்பதை உருவாக்குவதாகும் எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செலவு என்பது கட்டுப்பாட்டை மீறி செல்லும் பொழுது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நம்மால் தெரிந்துகொள்ள முடியும் இப்பொழுது மிக விரைவாக என்னென்ன வகையான செலவுகள் உள்ளன என்பதைப் பற்றி படிக்க போகின்றோம் அவற்றை வெவ்வேறு நேரங்களில் நாம் அதனை பயன்படுத்தபோகின்றோம் மேலும் நமது விவாதத்தில் வரக்கூடிய விரிவுரையில் செலவின் வெவ்வேறு வகைகளை பயன்படுத்த போகின்றோம் நீங்கள் அந்த அனைத்து செலவுகளையும் தெரிந்திருந்தாலும் சரி முன்னர் சில நேரங்களில் அதைப் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் அத்தகைய செலவுகளைப் பற்றி நாம் மிக விரைவாக பார்க்கப் போகின்றோம் எனவே நமது விவாதத்தில் அவற்றை பயன்படுத்தும் பொழுது இப்பொழுது என்ன செலவைப் பற்றி பேசுகின்றேன் என்பதைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எனவே செலவுகள் உள்ளன செலவு என்பதை வெவ்வேறு பெயர்களில் நாம் பிரிக்கலாம் எனவே நம்மிடம் வெவ்வேறு வகையான செலவுகள் உள்ளன நாம் என்னென்ன வகையான செலவுகளை கொண்டுள்ளோம் இங்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 என வெவ்வேறு வகையான செலவுகள் உள்ளன நமது விவாதத்தில் அவற்றை நாம் பார்க்கும் பொழுது பெரிய செலவுகளைப் பற்றி சொல்லப்போவது இல்லை மற்றும் நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியும் எனவே அவற்றைப் பற்றி மிக விரைவாக விமர்சிக்க போகின்றோம் எனவே நமது விவாதத்தின் வெவ்வேறு இடங்களில் அவற்றை பயன்படுத்தும்பொழுது அவற்றைப் பற்றி தெளிவாக புரிந்து கொள்வோம் முதலாவது எளமெண்ட் அல்லது அனாலிசிஸ் காஸ்ட் எல்மெண்ட் என்பது மெட்டீரியல் லேபர் மற்றும் மற்ற ஓவர் ஹெட்ஸ் Labour Overheads போன்றது அதை எல்மெண்ட்ஸ் ஆஃ காஸ்ட் என்று அழைக்கின்றோம் எனவே மெட்டீரியல் காஸ்ட் என்பதைப் பற்றி பேசப் போகின்றோம் லேபர் காஸ்ட் என்பதைப்பற்றி பற்றி பேசப் போகின்றோம் மற்றும் வெவ்வேறு ஓவர் ஹெட்ஸ் பற்றி பேசப் போகின்றோம் அடுத்ததாக பங்க்ஷன் காஸ்ட் என்பதைப் பற்றி பேசப் போகின்றோம் அது புரோடக்சன் காஸ்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் மற்றும் பைனான்சியல் காஸ்ட் ஆகியவற்றைக் குறிப்பதாகும் நிறுவனத்தில் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளைச் செய்கின்றோம் இதன் காரணமாக வெவ்வேறு செலவுகள் ஏற்படுகின்றன அவற்றை நாம் பங்க்ஷனல் காஸ்ட் என்று அழைக்கின்றோம் அடுத்ததாக டைரக்ட் காஸ்ட் மற்றும் இண்டைரக்ட் காஸ்ட் என இரண்டு வகையான செலவுகள் உள்ளன டைரக்ட் காஸ்ட் என்பதை நீங்கள் ஒரு எலமெண்ட் காஸ்ட் என்று சொல்லலாம் அதாவது உற்பத்தி செயல்முறையில் வரக்கூடிய மெட்டீரியல் என்பது ஒரு எலமெண்ட் ஆகும் எனவே டைரக்ட் காஸ்ட் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கு நான் ஏற்கனவே உங்களிடம் விவாதித்ததுதான் இந்த மூன்று நேரடி செலவுகளும் சேர்ந்து பிரைம் காஸ்ட் என்பதை உருவாக்குகின்றன எனவே இதில் மூன்று கூறுகள் உள்ளன அவையாவன மெட்டீரியல் லேபர் மற்றும் நாம் செய்யக்கூடிய டைரக்ட் எக்பென்சஸ் இவை நேரடித் செலவின் கூறுகளாகும் எனவே அத்தகைய செலவுகளை நாம் நேரடியாக கண்டறிய முடியும் பொருளை தயாரிப்பதற்கு காரணமான செலவுகளை எளிமையாகவும் அல்லது நேரடியாகவும் கண்டறியமுடியும் அத்தகைய செலவுகளை டைரக்ட் காஸ்ட் என்று அழைக்கின்றோம் மற்றும் உற்பத்திக்கு உதவி புரிகின்ற செலவுகளை இன் டைரக்ட் காஸ்ட் என்று அழைக்கின்றோம் இவை இல்லாமலும் உற்பத்தி என்பது நடைபெறாது எடுத்துக்காட்டாக ஃபேக்டரி ஓவர்ஹீட்ஸ் என்பதை பற்றி பேசும் பொழுது அதனை இண்டைரக்ட் காஸ்ட் என்று அழைக்கலாம் எடுத்துக்காட்டாக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை எடுத்துக் கொண்டால் அது இண்டைரக்ட் காஸ்ட் என்று சொல்லலாம் ஆலையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களைத் தவிர அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் ஆகியோருக்கு ஆகக்கூடிய செலவு என்பது இண்டைரக்ட் காஸ்ட் ஆகும் டைரக்ட் காஸ்ட் என்பது பொதுவாக மாறுபடும் மற்றும் இண்டைரக்ட் காஸ்ட் என்பது நிலையானதாக இருக்கும் ஏனென்றால் அத்தகைய பணியாளர்களை வேலையை விட்டு நிறுத்த முடியாது அவர்கள் நிறுவனத்தின் நிரந்தர பணியாளர்கள் அவர் மற்றும் அவர்கள் வைட் காலர் எம்ப்ளாயீஸ் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கான செலவு என்பது இண்டைரக்ட் காஸ்ட் ஆகும் ஆனால் ஆலையில் வேலை செய்பவர்கள் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அவர் அவர்களுக்கான செலவு என்பது டைரக்ட் காஸ்ட் ஆகும் ஏனென்றால் அத்தகைய பணியாளர்கள் இல்லாமல் உற்பத்தி என்பது நடைபெறாது அலுவலகத்தில் பணியாளர்கள் இல்லையென்றால் உற்பத்தி என்பது நடைபெற வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இத்தகைய வேலையாட்கள் ஆலையில் இல்லையென்றால் உற்பத்தி என்பது நடைபெற வாய்ப்புகள் இல்லை எனவே இத்தகைய உற்பத்திக்கு காரணமாக அமைகின்ற செலவுகளை டைரக்ட் காஸ்ட் என்று அழைக்கின்றோம் உற்பத்திக்கு உதவியாக அமைகின்ற செலவுகள் இண்டைரக்ட் காஸ்ட் ஆகும் வேரியபிலிடி என்பதன் அடிப்படையில் மூன்று வகையான செலவுகள் உள்ளன அவையாவன பிக்ஸ்ட் காஸ்ட் வேறியபிள் காஸ்ட் செமி வேறியபிள் காஸ்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பது கால அடிப்படையிலான செலவு என்பதை நான் இப்பொழுதுதான் சொல்லியிருந்தேன் அதாவது அது குறிப்பிட்ட காலம் வரை நிலையாக இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மாறாமல் இருக்கும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது நாம் 20 மில்லியன் ரூபாயை ஆலையை வாங்குவதற்காக அல்லது ஆலையை பொருத்துவதற்காக செலவு செய்துள்ளோம் மற்றும் அந்த ஆலையின் உற்பத்தி திறன் என்னவென்றால் 10000 யூனிட்டுகள் ஆனால் 10000 யூனிட்டுகள் உற்பத்தித் திறனை பயன்படுத்த இயலாது நம்மால் 5000 யூனிட்டுகள் மட்டுமே பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தாகவேண்டும் மற்றும் ஆலை என்பதை நிர்மாணித்த பிறகு ஒருசில அளவு செலவு செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் பத்தாயிரம் யூனிட்டுகள் உற்பத்தி செய்யலாம் 5000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்யலாம் 2000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்யலாம் ஆனால் ஒருமுறை ஆலைக்கான செலவு செய்துவிட்டீர்கள் என்றால் அது நிலையானதாக இருக்கும் நீங்கள் பொருளை 10000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்கின்றீர்கள் என்றால் அந்த அளவுக்கு மூலம் பொருட்களுக்கான செலவு நீங்கள் 5000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்யும் போது அதற்கான மூலப்பொருள் செலவு செய்யவேண்டியிருக்கும் எனவே எவ்வளவு வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அது டைரக்ட் காஸ்ட் எவ்வளவு உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அது பிக்ஸட் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் ஒரு சில செலவுகள் ஒரு பகுதி மாறுபடும் செலவாகவும் மற்றொரு பகுதி நிலையான செலவாகவும் இருக்கும் எடுத்துக்காட்டாக தொலைபேசிக்கான செலவு அல்லது தொலைத்தொடர்பு செலவு என்பதை எடுத்துக் கொள்ளலாம் அது லேண்ட்லைன் தொலைபேசியாக இருக்கும் ஆனால் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி அல்லது பயன்படுத்தவில்லை என்றாலும் சரி அதற்கான வாடகை தொகையை செலுத்த வேண்டும் போஸ்ட் பெய்ட் மொபைல் என்பதும் இதைப் போன்றதுதான் நீங்கள் தொலைபேசியை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் அதற்கான குறைந்தபட்ச வாடகை தொகையை செலுத்தியே ஆகவேண்டும் மற்றும் நீங்கள் பேசக் கூடிய அளவிற்கான மாறுபடும் தொகையையும் நீங்கள் செலுத்த வேண்டும் அடுத்ததாக நம்மிடம் கட்டுப்படுத்துதல் என்ற ஒன்று உள்ளது அதன் அடிப்படையில் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் அவையாவன கட்டுப்படுத்தக் கூடியவை மற்றும் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் என்பவை அப்நார்மல் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றன கட்டுப்படுத்தக்கூடிய செலவுகள் என்பவை என்னவென்றால் அவற்றை சில நடவடிக்கைகள் எடுத்தோம் என்றால் செலவு என்பது நமது கட்டுப்பாட்டை மீறி செல்லும் பொழுது அதனை கண்டறிய முடிந்தது என்றால் அவற்றை நாம் சரி பார்க்க முடியும் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நான் ஏற்கனவே உங்களிடம் பேசியது போல அன்கண்ட்ரோலபில் காஸ்ட் என்பதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது எடுத்துக்காட்டாக தொழிலாளர் கூலி அளவு அதனை நிறுவனம் அல்லது வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது அவை தொழிலாளர் சந்தையால் தீர்மானிக்கப்படுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக தொழிலாளர் ஊதிய அளவானது சந்தையில் உயரும் பொழுது எந்த ஒரு தொழிலாளரும் அந்த சந்தையால் நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு குறைவாக வேலை செய்ய வரமாட்டார்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக அல்லது ஒரு யூனிட் பொருளை உற்பத்தி செய்வதற்காக செலவு என்பது 10 ரூபாயாக இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஐந்து ரூபாய் என்பது மூலப்பொருட்களுக்கான செலவு நான்கு ரூபாய் என்பது தொழிலாளர்களுக்கான செலவு மீதமுள்ள ஒரு ரூபாய் அதர் ஓவர்ஹெட் காஸ்ட் ஆகும் இப்பொழுது இது பத்து ரூபாய் என்ற மொத்த தொகையை கொண்டு வருகின்றது அந்த செலவு எவ்வளவு அது பத்து ரூபாய் ஆனால் நாம் பொருளை தயார் செய்த பிறகு டோடல் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பது ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் என வருகின்றது நம்முடைய ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்பது பத்து ரூபாய் ஆனால் நமக்கு 12 ரூபாய் செலவு ஆகியுள்ளது இது இரண்டு ரூபாய் வித்தியாசம் உள்ளது என்பதைக் குறிக்கின்றது இப்பொழுது எதனால் அந்த இரண்டு ரூபாய் வித்தியாசம் வந்தது என்பதனை நாம் ஆராய வேண்டும் எடுத்துக்காட்டாக மூலபொருட்களுக்கான செலவு என்பது அதிகரித்திருந்தால் அந்த மூலப் பொருட்களின் செலவு என்பது ஐந்து ரூபாய் கூட்டல் அதிகமாக செலுத்திய இரண்டு ரூபாய் மொத்தம் ஏழு ரூபாய் இயல்பாக அந்த மூலப்பொருட்களானது சந்தையில் ஒரு யூனிட் ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கின்றன ஆனால் ஐந்து ரூபாய்க்கு வாங்க எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை மற்றும் நாம் இரண்டு ரூபாய் அதிகமாக செலுத்தியுள்ளோம் எனவே இது கண்ட்ரோலபில் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது இதனை நாம் கட்டுப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் அதனை கட்டுபடுத்த முடியவில்ல எனவே இரண்டு ரூபாய் அதிகமாக கொடுத்து கொள்முதல் செய்த கொள்முதல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவே அடுத்த முறை அவர்கள் அதனை கவனத்தில் கொள்வார்கள் ஆனால் எடுத்துக்காட்டாக லேபர் காஸ்ட் என்பது நான்கு ரூபாயிலிருந்து 6 ரூபாயாக அதிகரித்த பொழுது தொழிலாளர்களுக்கு இரண்டு ரூபாய் அதிகமாக கொடுத்திருந்தால் அது அனைவரின் கட்டுப்பாட்டுக்கும் அப்பாற்பட்டதாகும் ஏனென்றால் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் என்ற அளவில் தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை ஆனால் அதற்கு ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் வழங்கியே ஆகவேண்டும் எனவே இது அன்கண்ட்ரோல்லபில் காஸ்ட் என்று ஆகின்றது எனவே அன் கண்ட்ரோல்லபில் காஸ்ட் என இருக்கும் பொழுது இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்திருக்க முடியும் அதாவது நாம் அதிகமாக செலுத்தியே ஆகவேண்டும் மற்றும் அதற்கான பொறுப்பை யாரும் ஏற்றுக் கொள்ளமாட்டார்கள் இந்த சூழ்நிலையில் செலவு என்பது கண்ட்ரோலபில் காஸ்ட் மற்றும் அண்கண்ட்ரோலபில் காஸ்ட் என பிரிக்கப்பட்டுள்ளன நார்மல் மற்றும் அப்நார்மல் காஸ்ட் என்று பிரிக்கப்பட்டுள்ளன சாதாரண சூழ்நிலையில் செலவு என்பது ஒரு மாதிரியும் அசாதாரண சூழ்நிலையில் செலவு என்பது ஒரு மாதிரியும் இருக்கும் இப்பொழுது எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒரு விவசாய பொருளை தயார் செய்கின்றோம் அதாவது விவசாயம் சம்பந்தமான உள்ளீடுகளை தயாரிக்கிறோம் பயிர் என்பது நன்றாக இருக்குமென்றாள் மற்றும் மூலப்பொருள்களுக்கான சாதாரண விலையை செலுத்த வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக நாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கிறோம் நாம் நிறுவனத்திற்கு நல்ல தரமான உருளைக்கிழங்குகள் ஒரு கிலோ 5 ரூபாய் என்ற விலையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அது நார்மல் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் பயிர் அறுவடைக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு காரணத்தால் அழுகி போகின்றது எதிர்பார்த்த அளவு உற்பத்தி கிடைக்கவில்லை மற்றும் உருளைக்கிழங்கு சந்தையில் பற்றாக்குறையாக கிடைக்கின்றது எனவே விவசாயிகள் எட்டு ரூபாய் அல்லது ஒன்பது ரூபாய் விலையை நிர்ணயிக்கிறார்கள் எனவே உருளைக்கிழங்கு விலை அதிகரித்து விடுகின்றன எனவே இது அப்நார்மல் காஸ்ட் என்று ஆகின்றது இது ஒரு முறை அல்லது சில சமயங்களில் ஏற்படலாம் எனவே அப்நார்மல் காஸ்ட் என்பது இருக்கும் ஆனால் அதனை நாம் செலுத்த வேண்டும் மற்றும் சாதாரணமாக ஏற்படக்கூடிய செலவு என்பது நார்மல் காஸ்ட் எனப்படும் ஆனால் எடுத்துக்காட்டாக உள்ளீட்டுப் பொருட்கள் சரியான விலையில் தேவையான அளவு இருக்கின்றன ஆனால் நாம் அதற்கு அதிகமாக செலவு செய்து இருக்கின்றோம் இது மாறுபாடு என்பதை ஏற்படுத்துகின்றது மற்றும் நாம் அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் மற்றும் அதற்கான சரிசெய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கேப்பிட்டல் ரெவென்யு காஸ்ட் இது நீண்டகால செலவு ஆகும் அதாவது அதிலிருந்து நிறுவனமானது பயனை ஒரு வருடத்திற்கு மேலாக அனுபவிக்க முடியும் அல்லது இதனை பிக்ஸட் காஸ்ட் என்று அழைக்கலாம் நமது அன்றாட செலவுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய செலவு என்பது ரெவென்யு காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் இது குறுகிய கால செலவு ஆகும் மற்றும் இத்தகைய செலவிலிருந்து நிறுவனமானது அதிகபட்சம் ஒரு வருடம் பயனடைய முடியும் எடுத்துக்காட்டாக மூலப் பொருட்கள் வாங்க ஆகும் செலவு என்பது ரெவென்யு காஸ்ட் வேலையாட்களுக்கு ஆகும் செலவு மேல்நிலை செலவுகள் ஆகியவை ரெவென்யு காஸ்ட் என்பதில் அடங்கும் ஆனால் ஆலையை அமைக்க ஆகும் செலவு கேப்பிட்டல் காஸ்ட் எனப்படும் எனவே இயல்பாக இந்த செலவை அதிகரிப்பதற்காக நாம் முதலீடு செய்யக்கூடிய தொகையாகும் மற்றும் அதிலிருந்து நீண்ட காலம் நன்மையை நாம் பெற முடியும் எனவே இது ஒரு டைம் காஸ்ட் ஆகும் நம்மிடம் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் என்பது உள்ளது மற்றும் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்பது உள்ளது எனவே ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் என்பதைப் பற்றி நீங்கள் பேசும் பொழுது அது எதைக் குறிக்கிறது என்றால் முன்னர் நாம் செய்த செலவை குறிக்கின்றது நாம் என்ன செலவை எதிர்பார்க்கின்றோமோ அது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆகும் அதாவது நேரம் என்பதன் அடிப்படையில் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மற்றும் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மேலும் அக்ட்ஜ்வல் காஸ்ட் பியூஜெரிஸ்டிக் காஸ்ட் என்பது இருக்கலாம் நீங்கள் பட்ஜெட்டட் காஸ்ட் என்பதை பற்றி பேசும் பொழுது அது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆகும் மற்றும் அது எதிர்காலத்தில் நிகழுமென்று எதிர்பார்க்கப்படும் செலவு ஆகும் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் என்பது ஏற்கனவே நிகழ்ந்த உண்மையான செலவு ஆகும் மற்றும் அதை வழிகாட்டும் காரணியாக அல்லது அடிப்படை காரணியாக பயன்படுத்த முடியும் அடுத்ததாக பிளானிங் காஸ்ட் மற்றும் கண்ட்ரோலிங் காஸ்ட் ஆகியவை உள்ளன பிளானிங் காஸ்ட் என்பது மறுபடியும் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆகும் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்பது பட்ஜெட்டட் காஸ்ட் நாம் ஒவ்வொரு நிறுவனத்திலும் பட்ஜெட் என்பதை தயாரிக்கின்றோம் அடுத்ததாக நாம் உற்பத்தி செய்ய செல்கின்றோம் அது உண்மையான உற்பத்தி ஆகும் எனவே பிசி எனும் பட்ஜெட்டட் காஸ்ட் என்று ஒன்று உள்ளது மற்றும் ஏசி என்று அழைக்கப்படுகின்ற ஆக்ச்வல் காஸ்ட் என்ற மற்றொரு செலவு உள்ளது நாம் இப்பொழுது பட்ஜெட்டட் காஸ்ட் என்பது பத்து ரூபாயாக உள்ளது என்பதையும் ஆக்ச்வல் காஸ்ட் என்பது 12 ரூபாயாக உள்ளதையும் பார்க்கின்றோம் இது இப்போது கவலைக்கான காரணமாகும் ஏனென்றால் பிளானிங் என்பது மூலம் நாம் என்ன செய்யப்போகின்றோம் அதில் வருங்காலத்தில் என்ன செய்யப் போகின்றோம் என்பதை வருங்காலத்தில் எப்படி செயல்படப் போகிறோம் என்பதை மற்றும் வருங்காலத்தில் என்ன செலவு செய்யவேண்டும் என்பதை முடிவு செய்கின்றோம் கண்ட்ரோலிங் என்பது எதைக் குறிக்கிறது என்றால் பட்ஜெட் என்பதை நடைமுறைப்படுத்திய பிறகு உண்மையாக என்ன வெளியீடு கிடைத்தது என்பதை சரி பார்ப்பது ஆகும் எனவே நாம் பட்ஜெட்டேட் பர்பார்மன்ஸ் என்பதை ஆக்ச்வல் பர்பார்மன்ஸ் என்பதுடன் ஒப்பீடு செய்யும் பொழுது இரண்டும் சரிசமமாக இருக்கும் என்றால் அங்கு எந்த ஒரு மாறுபாடும் இல்லை ஆனால் பட்ஜெட்டேட் பர்பார்மன்ஸ் என்பது ஆக்ச்வல் பர்பார்மன்ஸ் என்பதை விட குறைவாக இருக்குமென்றால் அது நேர்மறை மாறுபாடு என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் பட்ஜெட்டேட் பர்பார்மன்ஸ் என்பது ஆக்ச்வல் பர்பார்மன்ஸ் என்பதை விட அதிகமாக இருக்குமென்றால் அது எதிர்மறை மாறுபாடு என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் செலவு என்பதன் அடிப்படையில் இது எதிர்மறையானதாக இருக்கும் எனவே பட்ஜெட்டேட் காஸ்ட் என்பது ஆக்ச்வல் காஸ்ட் என்பதை விட குறைவாக இருக்குமென்றால்அங்கு எதிர்மறை மாறுபாடு உள்ளது என்று அர்த்தம் நாம் அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் மற்றும் பட்ஜெட்டேட் காஸ்ட் என்பது ஆக்ச்வல் காஸ்ட் என்பதை விட அதிகமாக இருக்குமென்றால் அதை எதிர்மறை மாறுபாடு என்று அழைக்கின்றோம் நேர்மறை மாறுபாடாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான காரணம் என்னவென்று நாம் கண்டறிய வேண்டும் நமது பட்ஜெட் செயல்முறை என்பது குறை உள்ளதாக இருக்கலாம் அல்லது நாம் உண்மையான உற்பத்திக்கு செல்லும்பொழுது மிகமிக சிறந்ததாக இருக்கலாம் எனவே இது எதைக் குறிக்கின்றது என்றால் வருங்காலத்தில் செய்யப்படவேண்டிய விஷயங்களைப் பற்றி இப்பொழுதே முடிவெடுப்பது என்பது பிளானிங் எனப்படும் ஆனால் கண்ட்ரோல் என்பது பட்ஜெட்டேட் பர்பார்மன்ஸ் என்பதை ஆக்ச்வல் பர்பார்மன்ஸ் என்பதுடன் ஒப்பிடுவது ஆகும் அவ்வாறு ஒப்பிடும்பொழுது நேர்மறை மாறுபாடு என்பது கிடைக்கின்றதென்றால் அல்லது எதிர்மறை மாறுபாடு கிடைக்கின்றதென்றால் அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவே நமது நோக்கம் என்னவென்றால் வருங்காலத்தில் அதுபோன்ற மாறுபாடுகள் அல்லது விலகல்கள் பட்ஜெட்டட் காஸ்ட் மற்றும் ஆக்ச்வல் காஸ்ட் ஆகியவற்றிற்கு இடையே இருக்கக் கூடாது என்பதாகும் நாம் செலவு என்பதை திட்டமிடும்போது கிட்டத்தட்ட டெசிஷன் மேக்கிங் காஸ்ட் என அனைத்து வகையான செலவுகளையும் சேர்க்கிறோம் செலவு என்பதை திட்டமிடுவது நமக்கு ஒரு வழிகாட்டும் சக்தியாக உள்ளது அடுத்ததாக நாம் ஆக்ச்வல் காஸ்ட் என்பதைப்பற்றி பேசுகின்றோம் நீங்கள் பிளான்ட் காஸ்ட் அல்லது கண்ட்ரோளுடு காஸ்ட் என்பதை பார்க்கும் பொழுது அவையும் டெசிஷன் மேக்கிங் காஸ்ட் ஆகும் டெசிஷன் மேக்கிங் காஸ்ட் என்பதில் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு பொருளை சந்தையில் அதனுடைய முழு செலவில் விற்க வேண்டுமா அல்லது அதனுடைய வேரியபுள் காஸ்ட் என்பதில் விற்க வேண்டுமா என்பதை கண்டறிவோம் அவை வேரியபுள் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றன அதை வெவ்வேறு பெயர்களில் நாம் அழைக்கப் போகின்றோம் அதாவது வேரியபுள் காஸ்ட் மற்றும் டோடல் காஸ்ட் வேரியபுள் காஸ்ட் என்பது மார்ஜினல் காஸ்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது இது டோடல் காஸ்ட் அல்லது ஃபுல் காஸ்ட் ஃபுல் காஸ்ட் என்பதில் எது சேர்ந்துள்ளது வேரியபுள் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் எனவே வேரியபுள் காஸ்ட் என்பது மார்ஜினல் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது சில சமயங்களில் என்ன நடக்கின்றது என்றால் நம்மால் சந்தையில் ஃபுல் காஸ்ட் அல்லது டோடல் காஸ்ட் என்பதில் விற்க முடியாது இது போட்டிகள் நிறைந்த காலமாகும் நிறைய விற்பனையாளர்கள் சந்தையில் நுழைந்துள்ளார்கள் சந்தை என்பது சுருங்கியுள்ளது அல்லது போட்டி என்பது அதிகரித்துள்ளது அங்கு நிறைய காரணிகள் இருக்கலாம் ஆனால் நாம் சந்தையில் நிலைத்திருக்க விரும்புகின்றோம் நாம் சந்தையை விட்டு வெளியேற விரும்புவதில்லை மற்றும் இந்தப் போட்டியானது தற்காலிகமானது என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் மற்றும் நாம் பழைய நிலைமைக்கு திரும்புவோம் என்றும் அவை மேம்படும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் எனவே இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் தற்காலிகமாக நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை வேரியபுள் காஸ்ட் என்பதற்கு விற்பனை செய்ய ஆரம்பிக்கின்றனர் அவர்கள் பொருளின் மொத்த விலையில் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதை சேர்ப்பதில்லை இது எதைக் குறிக்கிறது என்றால் வேரியபுள் காஸ்ட் என்பதை மட்டுமே நான் திருப்பி எடுக்க முடியும் என்பது ஆகும் ஆனால் உண்மையில் அங்கு இரண்டு வகையான செலவுகள் உள்ளன அதாவது வேரியபுள் காஸ்ட் மற்றும் பிக்ஸ்ட் காஸ்ட் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததைப்போல ஆளை தேய்மானம் தொழிலாளர் செலவு மற்றும் மற்ற செலவுகள் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதன் கீழ் வரும் மூலபொருட்களுக்கான செலவு என்பது வேரியபுள் காஸ்ட் என்பதன் கீழ் வரும் அடுத்தபடியாக வேலையாட்களுக்கான செலவு மற்றும் மேல்நிலை செலவுகள் ஆகிய மூன்று வகையான செலவுகள் நமக்கு உள்ளன இப்பொழுது இந்த எடுத்துக்காட்டில் பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது இந்த செலவை இந்த செலவுடன் கூட்டிய பிறகு வரக்கூடிய டோட்டல் காஸ்ட் என்ற அளவுக்கு விற்பனை செய்ய நினைப்போம் இது முதலாவது இது இரண்டாவது மற்றும் டோட்டல் காஸ்ட் ஆனால் போட்டி என்பது சந்தையில் அதிகரிக்க தொடங்கியதிலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கு நம்முடைய நோக்கம் என்பது தற்காலிகமாக நாம் மூலப்பொருட்கள் பணியாளர்கள் மற்றும் மற்ற மேல்நிலை செலவுகள் ஆகியவற்றிற்காக எவ்வளவு செலவு செய்தோமோ அதனை மீட்டெடுப்பது ஆகும் எனவே மூல பொருட்களுக்கான செலவு வேலையாட்களுக்கான செலவுமற்றும் மற்ற மேல்நிலை செலவுகள் ஆகியவற்றிற்கு நமது பாக்கெட்டில் இருந்து கொடுக்க வேண்டியதில்லை பிக்ஸ்ட் காஸ்ட் என்பது சங் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது இது சங் காஸ்ட் இது ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது இது நம் கையை விட்டு சென்றுவிட்டது நீங்கள் ஆலையை பயன்படுத்தினாலும் சரி அல்லது பயன்படுத்தவில்லை என்றாலும் சரி அதற்கான தேய்மானத்தை கழித்தே ஆக வேண்டும் எனவே உங்களால் தேய்மானம் அல்லது ஆலை செலவு ஆகியவற்றை மீட்டெடுக்க முடியவில்லை என்றாலும் மூலப்பொருள் செலவு ஆட்கள் செலவு மற்றும் மற்ற மேல்நிலை செலவுகள் ஆகியவற்றை மீட்டெடுக்க வேண்டும் எனவே பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதை பின்னர் மீட்டெடுத்துக் கொள்ளலாம் நாம் வேரியபில் காஸ்ட் என்பதை நாம் எளிமையாக மீட்டெடுத்து விடலாம் மற்றும் நாம் பொருட்களை வேரியபில் காஸ்ட் என்பதில் விற்பனை செய்ய தொடங்கி விடலாம் எடுத்துக்காட்டாக இப்பொழுது பொருட்களை நாம் விற்பனை செய்கின்றோம் முன்னதாக சந்தையில் ஒரு யூனிட் பொருளை 20 ரூபாய்க்கு விற்பனை செய்தோம் இப்பொழுது அதனுடைய ஒரு யூனிட் விலை ரூபாய் 20 பொருளின் விலையானது 18 ரூபாய்க்கு இறங்கி விடுகின்றது சில விற்பனையாளர்கள் 18 ரூபாய்க்கு விற்பனை செய்ய தொடங்கிவிட்டார்கள் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் அந்த இருபது ரூபாயில் நமக்கு கிடைத்த லாபமானது ஒரு யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் நாம் ஐந்து ரூபாய் லாபத்தை கொண்டிருந்தோம் அதாவது அப்பொழுது பொருளுக்கான விலை என்பது பதினைந்து ரூபாய் என்று இருந்தது அதனுடன் ஐந்து ரூபாய் லாபத்தை சேர்த்த பிறகு அதனுடைய விலை என்பது இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாய்க்கு சந்தையில் விற்பனை செய்துகொண்டிருந்தோம் இந்த 15 ரூபாய் மொத்த விலையில் வேரியபில் காஸ்ட் என்பது 12 ரூபாயாக இருந்தது மற்றும் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பது மூன்று ரூபாயாக இருந்தது அதுதான் மொத்த செலவான 15 ரூபாய் என ஆனது இப்பொழுது சந்தை என்பது போட்டித்துவம் நிறைந்ததாக மாறிவிட்டது மற்றும் பொருள் 18 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது இது நம்மால் எவ்வளவு மீட்டெடுக்க முடிகின்றது என்று சொல்கின்றதென்றால் நம்மால் 12 ரூபாய் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்கின்றது மொத்தமாக 12 ரூபாய் மட்டுமே நம்மால் மீட்டெடுக்க முடியும் ஏனென்றால் நாம் 18 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றோம் 20 ரூபாய்க்கு அல்ல மற்றும் அதிலிருந்து பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதையும் மீட்டு எடுக்கின்றோம் அது ரூபாய் மூன்று எனவே 15 ரூபாயில் மொத்த செலவும் மீட்டெடுக்கப்பட்டது அங்கு சிறிது லாபத்தை மட்டுமே இழந்துள்ளோம் அந்தவகையில் நாம் பாதுகாப்புடன் இருக்கின்றோம் எனவே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதைப்பற்றி கவலைப்பட வேண்டியதும் இல்லை ஆனால் எடுத்துக்காட்டாக இப்பொழுது உங்களது பொருளுக்கான விலையானது மேலும் சந்தையில் குறைகின்றது இப்பொழுது 18 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது இல்லை மேலும் அதனுடைய விலையானது சரிந்து கொண்டே வருகின்றது ஏனென்றால் அங்கு சந்தையில் மாற்றுப் பொருட்கள் வந்திருக்கலாம் அல்லது அங்குள்ள விற்பனையாளர்கள் ஒரு சிலர் நல்ல திறமையான உற்பத்தி செயல்முறையை கொண்டிருக்கலாம் மற்றும் இப்போதுள்ள 18 ரூபாய் என்பதிலிருந்து விலையானது குறைந்து கொண்டே வருகின்றது ஆனால் அது எவ்வளவுக்கு குறைகின்றது அது மெதுவாகவும் சீராகவும் குறைந்துகொண்டே வருகின்றது ஆனால் உடனடியாக அல்ல நாம் போட்டியுடன் போராடுகின்றோம் ஆனால் இப்பொழுது போட்டி என்பது மேலும் மோசமடைந்து விட்டது இப்பொழுது பொருளின் விலை 14 ரூபாயாக உள்ளது இப்பொழுது 14 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது மற்றும் நிறுவனம் மிகவும் கடினமான நிலையில் உள்ளது எனவே இப்பொழுது என்ன நடக்கின்றது நிறுவனத்தால் எவ்வளவு தொகையை மீட்டெடுக்க முடியும் மீண்டும் வேரியபில் காஸ்ட் என்பது 12 ரூபாயாக உள்ளது அதனை மீட்டெடுக்க முடியும் ஆனால் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதில் இரண்டு ரூபாய் மட்டுமே மீட்டெடுக்க முடியும் மற்றும் இங்கு லாபம் என்பது எவ்வளவு நீங்கள் அதைப்பற்றி பேசுகின்றீர்கள் என்றால் அது பூஜ்யம் எனவே உங்களுடைய செலவு என்பது 14 ரூபாயாக ஆகின்றது உண்மையாக நாம் ஒரு ரூபாய் நட்டத்தை அடைந்துள்ளோம் ஏனென்றால் நம்முடைய உற்பத்தி செலவு என்பது 15 ரூபாயாக உள்ளது மற்றும் சந்தையில் நமது பொருளை 14 ரூபாய்க்குத்தான் விற்பனை செய்ய வேண்டும் எனவே வேரியபில் காஸ்ட் என்பதை மீட்டு விடலாம் ஆனால் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதை முழுவதுமாக மீட்டெடுக்க முடியாது எனவே சந்தை செயல்முறை அனைத்தையும் மற்றும் ஒட்டு மொத்த சந்தை நிலவரத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் இன்னும் இது ஒரு தற்காலிகமான நிலை மற்றும் சந்தை என்பது மறுபடியும் முன்னேறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய விற்பனையாளர்கள் நேரம் வரும் பொழுது சந்தையை விட்டு வெளியேறி விடுவார்கள் மறுபடியும் விலை என்பது 20 முதல் 22 ரூபாய் வரை அதிகரிக்கும் எனவே சந்தையில் காத்திருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போதைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது 20 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோம் அது 18 ரூபாய் என ஆனது சில காலத்திற்குப் பிறகு இப்பொழுது அதன் விலை 14 ரூபாய்க்கு வந்து விட்டது அது 12 ரூபாய் 10 ரூபாய் என மேலும் குறையும் எனவே பொருளின் விலை என்பது 12 ரூபாய்க்கு செல்லும் வரை சந்தையில் காத்திருக்கலாம் மற்றும் போட்டியுடன் போராடலாம் 12 ரூபாய் வரை உங்களால் சந்தையில் நிலைத்திருக்க முடியும் ஏனென்றால் உங்களது பொருளை 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் பொழுது உங்களால் வேரியபில் காஸ்ட் என்பதை மீட்டெடுக்க முடியும் நீங்கள் உங்களுக்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அதனை மீட்டெடுக்க முடியும் வேலையாட்களுக்கு எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அதனை மீட்டெடுக்க முடியும் மின்சாரம் தண்ணீர் மற்றும் மற்ற உயவுப்பொருட்கள் இவற்றிக்கு செய்யக்கூடிய செலவுகளை உங்களால் மீட்டெடுக்க முடியும் ஆனால் இது ஆபத்தான சூழ்நிலை உங்களால் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதை மீட்டெடுக்க முடியாது மற்றும் லாபம் என்பது 0 ஆக உள்ளது நாம் அத்தகைய இழப்பு நிலையில் இருக்கின்றோம் எனவே இது எத்தனை நாட்களுக்கு இருக்கும் நாம் நமது பொருட்களை மார்ஜினல் காஸ்ட் வேரியபில் காஸ்ட் என்பதற்கு விற்பனை செய்யப் போகிறோமா அல்லது டோட்டல் காஸ்ட் என்பதற்கு விற்பனை செய்யப் போகிறோமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் மற்றும் சந்தையில் ஏதாவது மேல் நோக்கிய நகர்வு இருக்குமென்றால் எவ்வளவு காலம் அது நிலைத்திருக்கும் அல்லது தொடரும் என்பதை கண்டறிய வேண்டும் இது குறுகிய கால நிகழ்வாக இருக்கும்பொழுது சந்தையில் நிலைத்திருக்க முன்னோக்கி செல்லலாம் மற்றும் போட்டியுடன் போராட முயற்சி செய்யலாம் ஆனால் இது சந்தையில் நீண்டகால நிலையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோமென்றால் நம்மால் பொருளை சந்தையில் 12 ரூபாய் அல்லது 14 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்ய முடியாது இந்த 14 ரூபாய் என்பது நிலையான விலையாக இருக்குமென்றால் நமக்கு சில மாற்று வழிகள் மட்டுமே உள்ளன ஒன்று உங்களுடைய செலவு செயல்முறை காஸ்ட் ஷீட் என்பதை மறுபரிசீலனை செய்வது ஆகும் மற்றும் உங்களுடைய வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸ்ட் காஸ்ட் ஆகியவற்றை குறைப்பதற்கு முயற்சி செய்யலாம் பிக்ஸ்ட் காஸ்ட் என்பதை குறைக்க முடியாது ஆனால் பிளான்ட் பில்டிங் என்பனவற்றில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் மனிதவளம் என்பதன் அடிப்படையில் செலவுகளை குறைக்க முடியும் நீங்கள் தொழிலாளர்களை குறைக்கலாம் அங்கு அதிக தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த சூழ்நிலையை புரிய வைக்கலாம் மற்றும் அவர்களுக்கு விஆர்எஸ் எனப்படுகின்ற தன்விருப்ப ஓய்வு என்பதை வழங்கலாம் மற்றும் அவர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேற வேண்டும் அதாவது பணியாளர்களை நீங்கள் குறைக்க வேண்டும் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய பிக்ஸ்ட் காஸ்ட் என்பனவற்றைப் பற்றி யோசிக்கலாம் அல்லது அவற்றை நீக்கி விடலாம் மற்றும் வேரியபில் காஸ்ட் என்பதை தீவிரமாக பார்க்கலாம் ஏனென்றால் இதனை மிக மிக எளிமையாக நீக்க முடியும் மற்றும் அவற்றை குறைக்க முடியும் நமக்கு மூலப்பொருட்கள் எங்கு குறைவான விலைக்கு கிடைக்கின்றதோ அங்கிருந்து வாங்கலாம் நீங்கள் மூலப்பொருட்களை பெறுவதற்கான நீண்டகால ஒப்பந்தம் செய்யலாம் எந்த இடத்தில் எந்த சந்தையில் எந்த சப்ளையரிடம் போட்டித்துவமான விலையில் கிடைக்கின்றதோ அங்கிருந்து வாங்கலாம் உங்களிடம் பணியாளர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கான செலவை குறைக்கலாம் உங்கள் உள்ளீடுகள் மற்றும் மற்ற மேல்நிலை செலவுகள் ஆகியவற்றை குறைக்கலாம் எனவே நாம் சந்தையில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் செலவை குறைக்க வேண்டும் ஏனென்றால் பொருளுக்கான விலை என்பது நமது கையில் இல்லை ஆனால் சந்தையில் சூழ்நிலை என்பது நல்ல நிலைமைக்கு வந்தால் மட்டுமே பொருட்களை 14 ரூபாய்க்கு விற்பனை செய்து நம்மால் நிலைத்திருக்கமுடியும் அதுமட்டுமல்லாமல் செலவு என்பதை அதாவது வேரியபுள் காஸ்ட் பிக்ஸ்ட் காஸ்ட் ஆகியவற்றை குறைப்பதன் மூலமாகவும் செய்ய முடியும் மற்றும் நிறுவனமானது பொருளை தயாரித்து சந்தையில் லாபத்திற்கு விற்பது என்பது சாத்தியமாகும் டெசிஷன் மேக்கிங் காஸ்ட் என்பது மிக மிக முக்கியமான செலவு ஆகும் எனவேதான் நான் அதனைப் பற்றி மிக விரிவாக விவாதிக்ககின்றேன் மற்றும் இந்த எடுத்துக்காட்டில் இத்தகைய செலவுகளைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் இத்தகைய செலவுகள் மிக மிக முக்கியமானது மிக மிக பயனுள்ளது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் மற்றும் என்ன விலைக்கு பொருளை தயாரிக்க போகின்றோம் என்ன விலைக்கு பொருளை சந்தையில் விற்பனை செய்யப் போகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும் அது வேரியபில் காஸ்ட் ஆக இருக்க வேண்டுமா அல்லது பிக்ஸ்ட் காஸ்ட் ஆக இருக்க வேண்டுமா என்பதே டெசிஷன் மேக்கிங் காஸ்ட் எனப்படும் கணக்கியல் தகவல்களை நாம் பயன்படுத்துகின்றோம் இப்போது எதற்காக இதனை பயன்படுத்துகின்றோம் நாம் வெவ்வேறு நோக்கங்களுக்காக அதனை பயன்படுத்துகின்றோம் இவை அனைத்தும் பொதுவான கணக்கியல் தகவல்களாகும் அது பைனான்சியல் அக்கவுண்டிங் தகவல்களாக இருக்கலாம் காஸ்ட் அக்கவுண்டிங் தகவல்களாக இருக்கலாம் ஏதாவது இரண்டு வகையான கணக்கியல் கிளைகள் மூலம் உருவாக்கப்பட்ட எந்த தகவல்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மற்றும் அது கவனம் செலுத்துவதாக இருக்கின்றது நான் இப்பொழுதுதான் உங்களிடம் சொன்னேன் செலவு என்பது அதிகரிக்கின்றதென்றால் நாம் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கும்போது மற்றும் அது பரிந்துரைக்க கூடிய செலவு என்னவாக இருந்தாலும் சரி மற்றும் டிரேடிங் அக்கவுண்ட் என்பதில் இருக்கும் உண்மையான செலவு ஆகிய இரண்டையும் எதனால் செலவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவைத் தாண்டி சென்றது என்பதை கண்டறிய ஒப்பீடு செய்வோம் மற்றும் பிரச்சனையை முடித்து வைப்போம் எனவே நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய வெவ்வேறு பிரச்சினைகளை நாம் கண்டறியவேண்டும் மேலும் நிதி பிரச்சினைகள் கணக்கியல் பிரச்சினைகள் தொடர்பாக இவற்றை நாம் சேர்க்க வேண்டும் மற்றும் அது தயாரிப்பு மற்றும் சந்தையிடுதல் அல்லது வினியோக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதையே செய்வோம் மற்றும் அங்கு இந்த எண்ணிக்கை என்பது அதாவது கணக்கில் தகவல்கள் என்பது மிக அதிக அளவில் பயன்படுகின்றது அக்கவுண்டிங் சிஸ்டம் என்பதை பற்றி நமக்கு தெரியும் அது நிறுவனத்தின் செயல்பாடுகள் சம்பந்தமான தகவல்களை பெறுதல் ஒன்றிணைத்தல் மற்றும் அதனைப்பற்றி வெளியே உள்ள நபர்கள் மற்றும் உள்ளே உள்ள நபர்கள் ஆகியோருக்கு பரிமாறுதல் ஆகியவற்றை செய்ய கூடிய ஒரு முறையான அமைப்பு ஆகும் அது ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்காக இருக்கும் பட்சத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் என இருவருக்கும் பயனளிக்கக் கூடியதாகும் ஆனால் காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதில் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் என்பது நிறுவனத்துக்கு உள்ளே உள்ளவர்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடியது வெளியே உள்ளவர்கள் இந்த தகவலை பயன்படுத்த முடியாது மற்றும் இத்தகைய தகவல்கள் உள் முடிவெடுக்க பயன்படுகின்றன அதைப் போலவே அக்கவுண்டிங் சிஸ்டம் மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை பற்றி பேசும் பொழுது அத்தகைய தகவலை வெளியே உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் வெளி உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்பதால் அவர்களால் புரிந்து கொள்ள கூடிய மொழியில் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் ஒரு அமைப்பை உருவாக்கினோம் அது GAAP Indian GAAP Americal GAAP UK GAAP என்று அழைக்கப்படுகின்றது வெவ்வேறு நாடுகள் அவர்களுக்கான சொந்த GAAP என்பதை கொண்டுள்ளார்கள் GAAP என்பது ஜென்ரல்லி அக்சப்ட்டேட் அக்கவுன்டிங் ப்ரின்சிபிள்ஸ் ஆகும் மற்றும் அத்தகைய கணக்கியல் கொள்கைகள் பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிந்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் கணக்கியலின் கருத்துக்கள் கணக்கியல் மரபுகள் வெவ்வேறு வகையான கணக்குகள் ஜோர்னல் எண்ட்ரீஸ் என்பதை எவ்வாறு செய்வது ஆகியவற்றை பார்த்தபோது நீங்கள் கணக்கியல் கொள்கைகள் பற்றி நன்றாக புரிந்துள்ளீர்கள் அது ஜென்ரல்லி அக்சப்ட்டேட் அக்கவுன்டிங் ப்ரின்சிபிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது இத்தகைய GAAP என்பது நிறுவனத்தின் கணக்கியல் நிதி சம்பந்தமான தகவல்கள் ஆகியவற்றோடு தொடர்புடையவர்கள் இத்தகைய கொள்கைகளைப் பற்றி தெரிந்திருப்பார்கள் எனவே GAAP என்பதை பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதில் பயன்படுத்துகின்றோம் ஆனால் இது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் அல்லது காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதற்கு தேவையில்லை ஏனென்றால் அத்தகைய தகவல்கள் நிறுவனத்தின் உள்பயன்பாட்டுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது மற்றும் நிறுவனத்தின் உள்ளே உள்ள நபர்கள் அந்த நிறுவனத்தைப் பற்றி தெரிந்துகொள்ள உதவியாக ஒரு மொழியாக GAAP என்பது உருவாக்கப்பட்டது இப்பொழுது உள் அமைப்பை பற்றி பேசும் பொழுது அல்லது கணக்கியல் அமைப்பைப் பற்றி பேசும்பொழுது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் இத்தகைய தொடர்புகளை பயன்படுத்துவோம் இத்தகைய செயல்பாடுகள் மட்டுமே எங்கு பயன்படுத்தப்படுகின்றது அங்கு நன்மைகள் மற்றும் செலவுகள் சம்பந்தமான தகவல்கள் நமக்கு உள்ளன அவை மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் அடிப்படை முடிவெடுத்தல் காரணிகளாகும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரி எத்தகைய அதிகப்படியான நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரி அவை நன்மை மற்றும் செலவு ஆகியவற்றோடு நேரடியான தொடர்பை கொண்டுள்ளன GAAP என்பது தேவையில்லை பாலன்ஸ் ஷீட் என்பது தேவையில்லை புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் என்பது தேவையில்லை அத்தகைய தகவல்களை பைனான்சியல் ஸ்டேட்மென்ட் காஸ்ட் ஆக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்பதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம் உங்களுடைய முடிவெடுத்தல் என்பது இரண்டு விஷயங்களை மட்டுமே சார்ந்தது அவையாவன நன்மை மற்றும் செலவு எந்த வகையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் சரி நீங்கள் நன்மை மற்றும் செலவு ஆகியவற்றை பற்றி மட்டுமே சிந்திப்பீர்கள் செலவு என்பது கிடைக்கும் நன்மையை விட குறைவாக இருக்கும் என்றால் அல்லது கிடைக்கும் நன்மை என்பது செலவைவிட அதிகமாக இருக்குமென்றால் மேலும் நடவடிக்கையை தொடரலாம் ஆனால் இதற்கு எதிர்மறையாக நிகழ்ந்தால் வேறு ஏதாவது மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும் நிறுவனத்தின் மதிப்பை உயர்த்த முடியாது எனவே நாம் மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும் எனவே நன்மை மற்றும் செலவை கணக்கிட காஸ்ட் அக்கவுண்டிங் உங்களுக்கு தென்படுகின்றது மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் உங்களுக்கு பயன்படுகின்றது எனவே மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் உங்களுடைய வேலை என்னவென்றால் அத்தகைய செலவுகள் மற்றும் வருமானங்களை மாற்றுவது ஆகும் செலவு மற்றும் நன்மை என்பதன் அடிப்படையில் அதை மெட்டீரியல் கெய்ன் என்பதுடன் ஒப்பிடுவோம் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் செலவு மற்றும் நன்மை என்பதை அடிப்படையாகக் கொண்டது ஆகும் வேறு எந்த கணக்கியல் கோட்பாடுகளும் இங்கு தேவைப்படாது எளிமையான அடிப்படையான மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் முடிவெடுத்தல் என்பது நன்மை மற்றும் செலவு ஆகும் எனவே எப்பொழுதும் இந்த நன்மை மற்றும் செலவு என்பனவற்றை மனதில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் கணக்கியல் அமைப்பைப் பற்றி நீங்கள் பேசும் பொழுது அங்கு எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் அதை பொருத்ததாக இருக்கும் இப்பொழுது அடுத்த பகுதியான பிளானிங் மற்றும் கண்ட்ரோல் Planning Controlling ஆகியவற்றைப் பற்றி விரிவாக பார்ப்போம் மற்றும் ஒரு நிறுவனத்தில் நாம் எவ்வாறு முடிவெடுத்து திட்டமிடுவது என்பதை எவ்வாறு ஒரு நிறுவனத்தை கட்டுப்படுத்துவது அவற்றிற்காக என்னென்ன நுட்பங்கள் இருக்கின்றன மற்றும் அவற்றை எவ்வாறு மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவது என்பதை படிக்கப் போகிறோம் எனவே அது அடுத்த வகுப்பில் விவாதிக்கப்படும் இன்றுவரை நாம் கணக்கியலின் வெவ்வேறு கிளைகளை பற்றி அவற்றின் பயன்பாடு குறித்து மற்றும் பைனான்சியல் அக்கவுன்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் Financial Accounting Cost Accounting ஆகியவற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட தகவல்களை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற செயல்முறையில் முடிவெடுப்பதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி புரிந்து கொண்டோம் இவற்றைப் பற்றி மேலும் சில விவாதங்களை அதாவது பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் Planning Controlling செயல் முறை குறித்தும் பல்வேறு விதமான பிளானிங் மற்றும் கண்ட்ரோலிங் Planning Controlling கருவிகள் மற்றும் நுட்பங்களைப் பற்றி மேலும் விவாதிப்போம் அவற்றை அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் விவாதிப்பேன் உங்களுக்கு மிக்க நன்றி